மின்னோட்ட அடர்த்தியிலிருந்து திசையன் திறன் 11 முந்தைய விரிவுரையில் மின்னோட்ட மேற்பரப்பு மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கோள ஷெல்லின் திசையன் திறனை நாங்கள் கணக்கிட்டோம் அங்கு மின்னோட்ட அடர்த்தி K ஆனது K சைன் தீட்டா சை யூனிட் திசையன் என வழங்கப்படுகிறது இதை நான் K சைன் தீட்டா மைனஸ் x திசையில் சைன் சை கூட்டல் K சைன் தீட்டா y திசையில் கொசைன் சை KKsinθKsinθsinϕ xKsinθcosϕ ஆர் மைனஸ் ஆர் மீது சைன் தீட்டா சைன் சை தொகையிடு போன்ற ஒரு தொகையிடு கண்டோம் நாம் மீண்டும் R ஐ ஒரு செயல்பாட்டு தீட்டா பிரைம் மற்றும் சை பிரைம் என்று எழுதுகிறோம் இது இங்கே பிரைம் ds பிரைம் ஆக இருக்க வேண்டும் R ஐ விட r பெரிதாக இருந்தால் 4 பை பை 3 R கியூப் மேலாக r ஸ்கொயர் சைன் தீட்டா சைன் சை க்கு சமம் என்றும் R ஐ விட r சிறிதாக இருந்தால் 4 பை பை 3 r சைன் தீட்டா சைன் சை க்கு சமம் என்றும் கூறுவேன் மற்றும் கொசைன் நியதிக்கு அவ்வாறே பெறப்படும் எலக்ட்ரோஸ்டேடிக்ஸ் மற்றும் அங்குள்ள ஆற்றலைப் பயன்படுத்தி இந்த ஒருங்கிணைப்பை எவ்வாறு மதிப்பீடு செய்ய முடியும் என்பதை நான் காட்ட விரும்புகிறேன் sinsinϕ|r R|ds 4π3R3r2sinθsinϕ r≥R 4π3rsinθsinϕ r≤R இதற்காக நான் ஒரு மேற்பரப்பில் ஒருங்கிணைப்பதன் மூலம் மின்னோட்ட விநியோகம் அல்லது மேற்பரப்பு மின்னோட்ட விநியோகங்களை நாங்கள் தேடுகிறோம் தீட்டா மற்றும் சை மீது இந்த சார்பு கொண்ட ஒரு மேற்பரப்பு மின்னோட்ட விநியோகத்தை நான் தேடுகிறேன் அதைக் கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது X திசையில் ஒரு நிலையான துருவமுனைப்புடன் ஒரு கோளத்தை எடுத்துக்கொள்வோம் நான் அதை y திசையில் கொண்டு செல்ல முடியும் எனக்கு வேறு சில சார்பு கிடைக்கும் எனவே நான் x திசை சார்புடன் தொடங்குவேன் பின்னர் மின்னியல் ஆற்றலுக்கு வெளியே ஒரு இருமுனைக்கு சமம் என்று எனக்குத் தெரியும் P இன் ஒரு புள்ளி அல்லது P திசையன் 4 பை பை 3 R க்யூப் P x திசையில் கோளத்தின் மையப்பகுதியில் இருமுனை இக்கு சமம் ஆகும் எனவே அது ஃபேக்ட் எண் 1 ஆகும் ஃபேக்ட் எண் 2 என்பது P இன் கழித்தல் வேறுபாடு 0 என வழங்கப்படும் அந்த வரிசையில் பிணைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சிக்மா பிணைப்பு உள்ளது இது P டாட் n ஆக இருக்கும் இந்த விஷயத்தில் P டாட் r யூனிட் திசையன் ஆகும் எனவே நான் P ஐ எடுத்துக்கொள்கிறேன் இது P x டாட் r ஆகும் இது எனக்கு P x டாட் r ஐ தருகிறது அவை சைன் தீட்டா கொசைன் சை ஆகும் எனவே இந்த விஷயத்தில் வெளியில் உள்ள சாத்தியங்கள் சிக்மா பிணைப்பால் ஏற்படுகின்றன இது சார்பு சைன் தீட்டா கொசைன் சை மற்றும் உள்ளே இருக்கும் திறன் ஆகியவை ஒரு சீரான புலத்திற்கு ஒத்ததாகும் எனவே அதையும் எழுதுவோம் ஷெல்லின் உள்ளே அல்லது கோளத்தின் உள்ளே ஒரு சீரான புலத்திற்கு சாத்தியம் உள்ளது P0 bP rPsinθcosϕ ஆகையால் நான் வெளியில் எழுத முடியும் எனக்கு V இன் r உள்ளது இது 1 க்கு மேல் 4 பை எப்சிலன் 0 r பிரைம் இல் பிணைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு சிக்மா ஒரு மேற்பரப்பாக நடக்கவில்லை r திசையன்களால் வகுக்கப்படுகிறது இது r திசையன் கழித்தல் R திசையன் ஆக இருக்க வேண்டும் அவை மேற்பரப்பில் உள்ளது இது தீட்டா பிரைம் மற்றும் சை பிரைம் ds பிரைமின் செயல்பாடாகும் இந்த மேற்பரப்பில் ஒரு திசையன் R மூலம் ஒருங்கிணைப்பு பெற்றது ds பிரைம் ஆகும் மற்றும் R ஒரு திசையன் ஆகும் அங்கு நான் கணக்கிடுகிறேன் எனவே R எங்கோ இருக்கிறது r என்பது தீட்டா மற்றும் சை பொறுத்தது R யூனிட் திசையன் அல்லது கேப்பிட்டல் R ஆகியவை தீட்டா பிரைம் மற்றும் பை பிரைம் ஆகும் ஆனால் இது 1 மேலாக 4 பை எப்சிலன் 0 P சைன் தீட்டா பிரைம் கொசைன் ஆப் சை பிரைம் வகுத்தல் r மைனஸ் R மட்டு தீட்டா பிரைம் சை பிரைம் ds பிரைம் இன் ஒருங்கிணைப்புக்கு சமம் இதுவே மின்னழுத்தம் ஆகும் ஆனால் இது 1 மேலாக 4 பை எப்சிலன் 0 க்கு சமம் என்பதையும் நான் அறிவேன் P டாட் r யூனிட் திசையன் மேல் r வர்க்கம் மற்றும் P எக்ஸ் திசையில் உள்ளது எனவே இது 1 மேலாக 4 பை எப்சிலன் 0 4 பை பை 3 R க்யூப் கேப்பிட்டல் P மடங்கு சைன் தீட்டா கொசைன் சை வகுத்தல் r வர்க்கம் இதனால் மின்னழுத்தம் பெறலாம் rr214π04π3R3Psinθcosϕr2 இப்போது சில நியதிகளை ரத்து செய்வோம் இருபுறமும் P ரத்து செய்வதைக் காண்போம் 1 மேலாக 4 பை எப்சிலன் 0 இருபுறமும் ரத்துசெய்கிறது அதோடு எஞ்சியிருப்பது என்னவென்றால் சைன் ஆப் தீட்டா பிரைம் கொசைன் ஆப் சை பிரைம் மேலாக r மைனஸ் R இவை தீட்டா பிரைம் சை பிரைம் ds பிரைம் செயல்பாடாகும் 4 பை பை 3 R க்யூப் மேல் r வர்க்கம் சைன் தீட்டா கொசைன் சை உள்ளே என்ன இருக்கிறது எனவே இந்த ds இது R க்கு சமமானது அல்லது அதைவிட அதிகமானது இந்த r என்பதை சுட்டிக்காட்டுகிறது ஏனென்றால் இந்த வெளிப்பாடு திறனை நாங்கள் எடுத்துள்ளோம் இது இதற்கு செல்லுபடியாகும் sinsinϕ|r R|ds4π3R3r2sinθcosϕ எனவே இப்போது நாங்கள் உள்ளே செல்கிறோம் உள்ளே எனக்கு சீரான புலம் உள்ளது உள்ளே ஒரு சீரான புலம் உள்ளது துருவப்படுத்தல் P இந்த திசையில் இருந்தால் இந்த புலத்தின் மதிப்பு என்ன என்றால் இந்த புலங்களின் மதிப்பு E எதிர்மறை x திசையில் 3 எப்சிலன் 0 க்கு மேல் P ஐ தவிர வேறில்லை ஆகையால் மின்னழுத்தம் Vr என்பது 3 எப்சிலன் 0 x க்கு மேல் P ஐத் தவிர வேறில்லை இந்த வழித்தோன்றல் அந்தந்த x ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் E P30x VrP30x அதாவது நான் அதை சாய்வு என்று எடுத்துக் கொண்டால் அது எனக்கு எதிர்மறை திசையில் செல்லும் ஒரு மின்சார புலத்தை தருகிறது இதை நான் P மேலாக 3 எப்சிலன் 0 சைன் தீட்டா கொசைன் ஆப் சை மற்றும் ஒரு நனவான மாறிலி இருக்க முடியும் ஆனால் புலத்தை கணக்கிடுவதற்கு உண்மையில் முக்கியத்துவம் வாய்ந்த சார்பு அல்லது சைன் தீட்டா கொசைன் சை இது போன்றது இது மீண்டும் 1 மேலாக 4 பை எப்சிலன் 0 ஒருங்கிணைப்பு சிக்மா பிணைப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் இது p சைன் தீட்டா பிரைம் கொசைன் ஆப் சை பிரைம் மேலாக r மைனஸ் கேப்பிட்டல் R இவை தீட்டா பிரைம் சை பிரைம் ds பிரைம் செயல்பாடாகும் VrP30xCP30rsinθcosϕC14π0Psincosϕ|r R|ds மீண்டும் நியதிகளை ரத்து செய்வோம் இந்த P இருபுறமும் ரத்தாகிறது இந்த எப்சிலன் 0 இருபுறமும் ரத்தாகிறது எஞ்சியுள்ளது சைன் தீட்டா பிரைம் கொசைன் சை பிரைம் மேலாக r மைனஸ் R தீட்டா பிரைம் சை பிரைம் ds பிரைம் மீது ஒருங்கிணைப்பு ஆனது 4 சை பை 3 r சைன் தீட்டா கொசைன் சை கூட்டல் C க்கு சமம் C மேற்பரப்பில் ஒரு இடைநிறுத்தம் என்ன என்பதை பொருத்து தீர்மானிக்கப்படும் நீங்கள் Vஐ தொடர்ச்சியாக செய்ய விரும்பினால் அதன் மூலம் C பெறப்படும் ஆனால் தீட்டா மற்றும் ஃபை சார்ந்திருத்தல் இந்த r C சைன் தீட்டா கொசைன் பிரைம் க்கு வருகிறது sinsinϕ|r R|ds4π3rsinθcosϕC மற்ற ஒருங்கிணைப்புகளைப் பற்றி என்ன இப்போது ஒருங்கிணைந்த சைன் தீட்டா பிரைம் சைன் சை பிரைம் ஓவர் r மைனஸ் R ஐ மதிப்பீடு செய்ய விரும்பினால் இது தீட்டா பிரைம் மற்றும் சை பிரைம் ds பிரைம் செயல்பாடாகும் நான் என்ன செய்வேன் இதை நான் கோளமாக எடுத்துக்கொள்வேன் மற்றும் ஒரு துருவமுனைப்பு P ஐ கொண்டிருக்கிறேன் இது y திசையில் உள்ளது எனவே மீண்டும் P இன் சுருட்டை 0 ஆகும் எனவே வரிசை பிணைப்பு 0 ஆகும் ஆனால் சிக்மா பிணைப்பு p டாட் n ஆக இருக்கும் இது மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் இது P டாட் r ஆகும் இது Py டாட் r ஆகும் இவை P சைன் தீட்டா பிரைம் சைன் சை ஆக உருவெடுக்கும் இதனுடன் தொடர்புடைய ஒருங்கிணைப்புகளை நான் கணக்கிட்டு அவற்றை P டாட் r ஓவர் r வர்க்கத்திற்கு சமன் செய்தால் இதற்கான ஒருங்கிணைப்புகளுக்கான ஒருங்கிணைந்த பதில்களைப் பெறுவேன் எனவே இந்த சூழ்நிலைகளை நான் எப்போதும் கண்டுபிடிக்க முடியும் அங்கு ஒரு நிலையான எலக்ட்ரோ ஸ்டேட்டிக் வழக்கில் ஆற்றலுக்கான ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டுடன் ஒத்திருக்கிறது எனவே நான் நேரடியாக எழுத முடியும் என் பதில் என்னவாக இருக்க வேண்டும் இந்த ஒருங்கிணைப்பு ஒத்திருக்க வேண்டும் அதை நீங்கள் தீர்க்க ஒப்படைக்கிறேன்